அனைவருக்கும் வணக்கம் நான் ஐ டி கான்பூரில் உள்ள மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியல் துறையைச் சேர்ந்த ரவி சந்திரன் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்து என் எல் மூக் மூலம் இந்த பாடத்திட்டத்தை நான் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் நான்கு வாரங்கள் முடிந்துவிட்ட நிலையில் பாடத்திட்டத்தின் பாதியை நாங்கள் ஏற்கனவே முடித்துவிட்டோம் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் பின்னர் மன்றத்தில் மிகவும் சுவாரஸ்யமான விவாதங்கள் நடக்கின்றன இன்னும் பங்கேற்காதவர்கள் மன்றத்தில் சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் மிகவும் சுவாரஸ்யமான பதில்கள் உள்ளன நான் பதில்களைக் கொடுப்பதற்கு முன்பே மக்கள் கூட பதில்களைத் தாங்களே வழங்குகிறார்கள் எனக்கு பிடித்த சில பதில்களை நான் சிறந்த பதிலாகக் குறிப்பிட்டுள்ளேன் இதைச் சொன்ன பிறகு இப்போது நாம் மீதமுள்ள பாடத்திற்கு நகர்கிறோம் இது நாம் முன்பு தொடங்கியதைப் போலவே உற்சாகமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான்கு வாரங்கள் முடிந்துவிட்டன இப்போது நாம் ஐந்தாவது வாரத்தில் இருக்கிறோம் இது முதல் தொகுதி மற்றும் விரிவுரை எண் 25 ஆகும் இப்போது இந்த வாரத்தில் நான் ஒரு புதிய கருத்தைக் கொண்டு வரப் போகிறேன் பின்னர் உங்களுக்கு ஒன்றை அறிமுகப்படுத்தப் போகிறேன் மீண்டும் அதை நீங்கள் ஒரு சிறிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அது நம் வாழ்நாள் முழுவதும் ஊடுருவி வருகிறது ஆனால் நாம் நிறுத்துவதில்லை பின்னர் அது நமக்கு என்ன செய்கிறது என்பதைப் பற்றி சிந்திப்பதில்லை நான் என்ன சொல்லப் போகிறேன் என்பதை நீங்கள் யூகித்திருக்கலாம் அது தொழில்நுட்பத்தைப் பற்றியது மற்றும் இது எவ்வாறு தகவல்தொடர்புடன் தொடர்புடையது அது நமது சொந்த ஆளுமையை வளர்ப்பதற்கான நமது திறனை எவ்வாறு உருவாக்குகிறது அல்லது ஊக்குவிக்கிறது மற்றும் அதை மேம்படுத்த எவ்வாறு மென்மையான திறன்களைப் பயன்படுத்துகிறது இப்போது இந்த தொகுதியிலும் குறிப்பாக இந்த விரிவுரையிலும் நான் உங்களுக்கு ஒரு கருத்தை அறிமுகப்படுத்தப் போகிறேன் நாம் உருவாக்கி வரும் தொழில்நுட்ப ஆளுமை மற்றும் அதை செய்வது சரியானதா இல்லையா ஏன் அந்த வகையான ஆளுமையை நாம் வளர்த்துக் கொள்கிறோம் நாம் உண்மையில் முக்கிய கருத்திற்குள் செல்வதற்கு முன் கடந்த விரிவுரையில் நாம் என்ன செய்தோம் என்பதை விரைவாக நினைவில் கொள்வோம் பின்னர் சிறப்பம்சங்களின் அடிப்படையில் சில முக்கியமான புள்ளிகளை நான் உங்களுக்கு தருகிறேன் கடந்த சொற்பொழிவில் தொலைபேசி அழைப்புகளைக் கையாள்வதில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அதிக சவால்களுடன் நான் தொடர்ந்தேன் குறிப்பாக கடினமான அழைப்பாளர்களை கையாள்வது கடினமான அழைப்பாளர்களின் அடிப்படையில் கோபமாக அழைப்பவர்களைக் கையாள்வது பற்றி நான் உங்களிடம் பேசினேன் எனவே கோபமான அழைப்பாளர்களைக் கையாள்வதில் உள்ள பெரும்பாலான அம்சங்கள் மோதலைத் தீர்க்கும் போது கோபமான நபருடன் நீங்கள் கையாளும் விதத்தைப் போலவே இருக்கும் ஆனால் சில சிறப்பு அம்சங்கள் உள்ளன அவற்றை மீண்டும் நாங்கள் விவாதித்தோம் அதன் பிறகு நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய சில அத்தியாவசிய தொலைபேசி திறன்களில் நான் கவனம் செலுத்தினேன் அடிப்படை அல்லது மேம்பட்ட மட்டத்தில் இருந்தாலும் சரி நான் தொடங்கிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் குரலை நிர்வகிக்குமாறு கேட்டுக்கொள்வது நான் சொன்னேன் நீங்கள் அதைப் பதிவுசெய்து அதைப் பயிற்றுவித்து பின்னர் மன்னிக்கவும் நன்றி போன்ற முக்கிய வார்த்தைகளைச் சொல்லலாம் மிகவும் வரவேற்கத்தக்கது போன்றவை தொலைபேசி உரையாடல் முழுவதும் நீங்கள் ஒரு தீவிரமான கவனிப்பாளராக இருக்க வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நன்றாக உணருவதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பது இது மற்ற நபரைப் பாதிக்கும் மேலும் அந்த நபரையும் நன்றாக உணர வைக்கும் உங்கள் அழைப்பாளரை நீங்கள் முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அழைப்பாளரை உங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது என்றாலும் கூட வயது அடிப்படையில் மனநிலையைப் பொறுத்தவரை நீங்கள் அழைப்பாளரை உரையாற்ற வேண்டிய தலைப்பின் அடிப்படையில் அழைப்பாளர் யார் என்பதை யூகிக்க முயற்சிக்கவும் குறிப்பாக நீங்கள் ஒரு புதிய இடத்தில் இருந்தால் உங்களுக்கு சில ஆரம்ப பயம் இருக்கலாம் நீங்கள் சில கடினமான அழைப்பாளர்களைக் கையாள வேண்டும் உங்களுக்கு சில ஆரம்ப பயமும் அச்சமும் இருக்கலாம் ஆனால் பயிற்சி செய்வதன் மூலமும் நீங்கள் அஞ்சும் விஷயங்களைச் செய்வதன் மூலமும் மட்டுமே நீங்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முடியும் கவனம் செலுத்துவதற்கும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஆரம்ப பயம் அவசியம் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் கண்ணியமாக இருங்கள் கண்ணியமான வெளிப்பாடுகளைப் பயன்படுத்துங்கள் வாசகங்கள் மிகவும் பழக்கமில்லாத தொழில்நுட்ப சொற்களைத் தவிர்க்கவும் நீங்கள் பயன்படுத்தினாலும் அல்லது யாராவது பயன்படுத்தினாலும் தெளிவுபடுத்தல்களைத் தேடுங்கள் இதனால் தவறான தகவல்தொடர்புகளைத் தவிர்க்கலாம் நீங்கள் அழைப்பை மேற்கொள்ளும் போது பிரச்சனைகளை எதிர்பாருங்கள் ஏனென்றால் எல்லா நேரங்களிலும் அழைப்புகள் மிகவும் அமைதியாகவும் இணக்கமாகவும் முடிவடையப் போவதில்லை பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக நிறுவனத்தின் அல்லது நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்யும் நபர்களின் இமேஜை அதிகரிக்க உங்கள் ஆளுமையை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளாக நீங்கள் அழைப்புகளைக் கருத்தில் கொள்ள வேண்டும் யாராவது பேச விரும்பும் நபராக நீங்கள் இருக்க வேண்டும் மக்கள் தவிர்க்க விரும்பும் நபராக நீங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது நீங்கள் மக்களைத் தவிர்க்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் மக்கள் தவிர்க்க விரும்பும் நபர்களில் ஒருவராக நீங்கள் இருக்கக்கூடாது மக்கள் பேச விரும்பும் மிகவும் பிரபலமான நபராக மாறுங்கள் நான் பரிந்துரைத்த உதவிக்குறிப்புகளைப் பின்பற்றவும் இப்போது உங்களுக்கு நினைவிருந்தால் ஏ போன்ற இசை மேதைகளைப் போல தொழில்நுட்பத்திலிருந்து விலகி இருக்க விரும்பும் சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்லி விரிவுரையை முடித்தேன் குறிப்பாக அவர் தனது இசையை உருவாக்கும் போது தொலைபேசி அழைப்புகளிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போது தொலைபேசி மற்றும் அது போன்ற பிற தொழில்நுட்பங்கள் நமது ஆளுமையாக இடைக்கணிப்பு செய்யப்பட்டுள்ளனவா வெளிப்படையாக ஆம் நாம் இன்னும் மனிதர்களாக இருக்கிறோமா அல்லது தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டிருக்கிறோமா பதில் என்னவென்றால் நாம் தொழில்நுட்ப மனிதர்களாக மாறிவிட்டோம் நாம் தொழில்நுட்ப ஆண்கள் நாம் தொழில்நுட்ப பெண்கள் நாம் தொழில்நுட்ப குழந்தைகள் எனவே நாம் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொண்டோம் இந்த தொழில்நுட்ப கலாச்சாரத்தில் பணிபுரியும் கோட்பாடுகள் உள்ளன அல்லது தொழில்நுட்பம் வாழ்க்கை சூழலை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் அதனுடன் தொடர்புடைய விதிமுறைகள் உள்ளன நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான சொல் என்னவென்றால் இப்போது நாம் சைபோர்க்குகளாகக் கருதப்படுகிறோம் சைபோர்க்ஸ் என்றால் என்ன சைபோர்க்ஸ் பாதி மனித மற்றும் பாதி இயந்திரம் ஆகும் மற்றும் டோனா ஹாரவே தனது புகழ்பெற்ற புத்தகமான சிமியன்ஸ் சைபோர்க்ஸ் அண்ட் வுமன் இல் நாம் அனைவரும் சைபோர்க்குகளாக மாறிவிட்ட தொழில்நுட்ப மனிதர்களைக் குறிக்கிறது இப்போது சைபோர்க்ஸ் உண்மையில் சைபர்நெடிக் உயிரினங்கள் என்ற சொற்றொடரிலிருந்து சுருக்கப்படுகின்றன இப்போது சைபோர்க்ஸ் எதைக் குறிக்கின்றன மனிதனுக்கும் இயந்திரத்திற்கும் இடையிலான எல்லைகள் மங்கலாக உள்ளன என்பதை அவை சுட்டிக்காட்டுகின்றன எனவே இப்போது நீங்கள் மனிதனை இயந்திரத்திலிருந்து வேறுபடுத்திப் பார்க்க முடியாது அவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன அவை ஒரு பகுதியாக மாறிவிட்டன உயிரினங்கள் இனி அறிவின் உடல்கள் அல்ல ஆனால் உயிரியல் கூறுகள் ஒரு வகையான தகவல் செயலாக்க சாதனம் என்று டோனா ஹாரவே கூறுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் நம்மைப் பற்றி நமக்கு சொந்த அறிவு இல்லை என்று அவள் சொல்கிறாள் ஆனால் நாம் ஒரு வகையான ஃப்ளாப்பி டிஸ்க் அல்லது ஒரு வகையான பென் டிரைவ் போல மாறி வருகிறோம் அதில் தகவல்களை எடுத்துச் செல்கிறோம் அதன் மூலம் மக்கள் நம்மை அணுகலாம் நம்மை பயன்படுத்தலாம் நம்மை கையாளலாம் சைபோர்க்ஸ் சைபர்நெடிக் உயிரினங்கள் அவரது கூற்றுப்படி உயிரியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு இடையிலான இணைப்பின் விளைவாகும் சைபர்நெடிக்ஸ் என்பது இந்த சொல் சைபோர்க்ஸை வழங்கிய மற்றொரு துறையாகும் ஏனெனில் சைபோர்க்ஸ் முதல் பகுதி உண்மையில் சைபர்நெடிக்ஸிலிருந்து வருகிறது சைபர்நெடிக்ஸ் என்பது வெறுமனே கட்டுப்பாட்டு அமைப்புகளைப் பற்றிய ஆய்வு ஆனால் இன்றைய உலகில் என்ன வகையான கட்டுப்பாட்டு அமைப்புகள் எனவே உண்மையில் இயந்திரங்களால் கட்டுப்படுத்தப்படும் அந்த அமைப்புகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் மற்றும் இன்று கணினிகள் அல்லது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயந்திரங்கள் கட்டுபப்டுத்தப்படுகின்றன எனவே சைபர்நெடிக்ஸ் என்பதன் பொருள் இதுதான் நான் உங்களுக்குச் சொல்லப் போவதை நீங்கள் உணர முடியும் இப்போது மனிதர்கள் இயந்திரங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் இவை செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரங்கள் அல்லது கணினிகளால் மீண்டும் கட்டுப்படுத்தப்படுகின்றன அவை சாதாரண மனிதனை விட சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் நாம் சைபோர்க்ஸ் ஆக இருக்கிறோம் நம்மில் சிலர் இன்னும் மாறும் பணியில் இருக்கிறோம் ஆனால் வேறு கோட்பாடுகள் உள்ளன நாம் ஏற்கனவே சைபோர்க்குகளாக மாறிவிட்டோம் என்று கூறும் கோட்பாடுகள் நாம் எப்படி சைபோர்க்ஸ் ஆனோம் என்று பார்ப்போம் நீங்கள் கோட்பாடுகளுக்கு உடன்படுகிறீர்கள் என்றால் எதனால் நாம் இப்படி ஆகிவிட்டோம் மார்ஷல் மெக்லுஹானின் ஊடகம் என்பது செய்தி என்ற புகழ்பெற்ற புத்தகத்தில் இருக்கும் இந்த மேற்கோளைப் பாருங்கள் மெக்லுஹன் என்ன பேசுகிறார் என்றால் அனைத்து ஊடகங்களும் அதாவது நாம் பயன்படுத்தும் எந்த ஊடகமும் எல்லாமே ஒருவித மனித ஆசிரியத்தின் விரிவாக்கங்கள் என்று அவர் கூறுகிறார் எனவே மேற்கோளைப் படித்து பின்னர் மார்ஷல் மெக்லுஹானின் மேற்கோளை உங்களுக்கு விளக்குகிறேன் அனைத்து ஊடகங்களும் சில மனித ஆசிரியர்களின் விரிவாக்கங்களாகும் சக்கரம் என்பது பாதத்தின் நீட்டிப்பாகும் சக்கரத்தின் மீது கார் உள்ளது அல்லது பைக் அல்லது சைக்கிள் கூட எனவே அவர் கூறுகிறார் கூட அதுவே பாதத்தின் நீட்டிப்பாகும் புத்தகம் என்பது கண்ணின் நீட்டிப்பாகும் நாம் புத்தகத்தை விரிவுபடுத்தியுள்ளோம் எனவே இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இப்போது நம்மிடம் மின் புத்தகங்கள் உள்ளன பின்னர் நம்மிடம் மானிட்டர்கள் தொலைக்காட்சிகள் உள்ளன இப்போது இவை அனைத்தும் கண்ணின் உயர்ந்த கணிப்புகள் ஆடைகள் தோலின் நீட்டிப்பு என்று அவர் கூறுகிறார் மின்சார சுற்று நரம்பு மண்டலத்தின் விரிவாக்கம் எனவே அனைத்து வகையான இந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் மெக்லுஹானுக்கு ஒரு வழியில் அல்லது வேறு வழியில் உண்மையில் சில வகையான மனித ஆசிரியங்களின் விரிவாக்கங்கள் சில வகையான மனித செயல்பாடு இதில் குறிப்பிடப்படும் சில வகையான மனித பாகங்கள் ஆனால் இந்த டெக்னோ கலாச்சாரம் அல்லது சைபர் கலாச்சார சூழ்நிலையில் என்ன நடக்கிறது நீட்டிப்புகள் உண்மையில் உண்மையானவையாக மாறிவிட்டன விரிவாக்கங்கள் மிகவும் சுயாட்சியைப் பெற்றுள்ளன அவை உண்மையானவையாக மாறிவிட்டன இதன் மூலம் நான் என்ன சொல்கிறேன் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு வகையான தொழில்நுட்ப விரிவாக்கமாக ஏதாவது ஒன்றைக் கொண்டிருக்கத் தொடங்குகிறீர்கள் ஆனால் பின்னர் நீட்டிப்பு உண்மையில் உண்மையாகிறது அது உங்கள் ஒரு பகுதியாக மாறுகிறது எலும்பு முறிவுக்குப் பிறகு உங்கள் உடலில் செருகப்படும் ஒரு வகையான உலோகம் எனவே ஆரம்பத்தில் இது ஒரு வெளிப்புறமாக இருந்தது ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அது உங்களாகிவிடும் அது இல்லாமல் நீங்கள் வெளியேற முடியாது மீண்டும் இதயத்திற்குள் வைக்கப்பட்டுள்ள இதயமுடுக்கி அது இல்லாமல் நீங்கள் வெளியேற முடியாது எனவே நீங்கள் ஒரு பகுதியாக ஆகிறீர்கள் பின்னர் சில விஷயங்கள் உள்ளன அவை உண்மையில் நீட்டிப்புகள் என்று நாங்கள் நினைத்தோம் அவை முற்றிலும் தன்னாட்சி பெற்றவை அவை வரையறுத்து விரிவாக்கத்தின் மூலத்திற்கும் பொருளுக்கும் அடையாளத்தை வழங்குகின்றன இதன் பொருள் என்ன அவை மனிதர்கள் என்ற விரிவாக்கத்தின் மூலப் பொருளுக்கு கூட அடையாளத்தைக் கொடுக்க முயற்சிக்கின்றன இப்போது நீங்கள் எடுத்துச் செல்லும் பேனா அது ஒரு எளிய பேனா அல்லது பார்கர் பேனாவாக இருக்கலாம் எனவே அது வரையறுக்க முயற்சிக்கிறது உங்களுக்கு சில அடையாளத்தை அளிக்கிறது நீங்கள் ஓட்டும் பைக் நீங்கள் ஓட்டும் கார் எனவே நீங்கள் ஒரு நானோவை ஓட்டுகிறீர்களோ அல்லது நீங்கள் பிஎம்டபிள்யூ அல்லது ஆடி காரை ஓட்டுகிறீர்களோ எனவே அது ஆரம்பத்தில் உங்கள் நீட்டிப்பாக மாறியது ஆனால் மெதுவாக அது உங்களை வரையறுக்கத் தொடங்குகிறது மெதுவாக அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கத் தொடங்குகிறது எனவே ஆடைகள் கூட நீங்கள் அணியும் பிராண்ட் எனவே இதுவும் உங்களைப் பற்றி ஏதோ சொல்கிறது எனவே ஆரம்பத்தில் நீட்டிப்பாக நீங்கள் எடுக்கும் அனைத்தும் விரைவில் அல்லது பின்னர் உங்களை வரையறுக்கத் தொடங்கியுள்ளன இது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அளிக்கிறது இப்போது இந்த சூழ்நிலையில் டோனா ஹாரவே மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார் இயந்திரத்திற்கு மனித சிகிச்சை வழங்கப்படுகிறது மனிதர் ஒரு இயந்திரம் போல நடத்தப்படுகிறார் எனவே முரண்பாடாக இது வேறு வழியில் இருக்க வேண்டும் மனிதர்கள் மனிதர்களாக கருதப்பட வேண்டும் இயந்திரங்களை இயந்திரங்களாகக் கருத வேண்டும் அல்லது அவற்றை இயந்திரங்களாக நாம் அங்கீகரிக்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக மனிதர்கள் அந்த ஆளுமையுடன் தங்கள் மனிதநேயத்தை இழந்து வருகின்றனர் இது உண்மையில் ஒரு மனிதனை வரையறுக்கிறது மேலும் அவர்கள் மெதுவாக இயந்திரங்கள் அல்லது இயந்திரங்களைப் போல மாறுகிறார்கள் இந்த விஷயத்தை விளக்குவதற்காக நான் உங்களுக்கு ஒரு கதையைச் சொல்கிறேன் டோனா ஹரவே சரியாக சுட்டிக்காட்டிய ஒரு கட்டத்தை நாம் அடைந்துவிட்டோம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நாம் வாங்கும் பொருட்களை நாம் மிகவும் நேசிக்கத் தொடங்குகிறோம் பின்னர் யாரேனும் ஒருவர் தொட்டாலும் அல்லது யாரேனும் கீறல்கள் செய்தாலும் குறிப்பாக நம்மிடம் உள்ள அனைத்து எலக்ட்ரானிக் கேஜெட்டுகள் அல்லது ஏதேனும் உபகரணங்களைத் தொட்டாலும் எரிச்சலடைகிறோம் இப்போது இது ஒரு புதிய காரை வாங்கிய ஒரு தந்தையின் கதையைப் பற்றியது இது நம் அனைவருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு புதிய காரை வாங்கும்போது அல்லது உங்களிடம் ஒரு புதிய பைக் அல்லது உங்களிடம் உள்ள எந்த புதிய இயந்திரமும் இருக்கும்போது புதிய டிவி புதிய போன் போன்றவை எனவே அதில் ஒரு சிறிய கீறல் கூட இருக்க நீங்கள் விரும்பவில்லை குறிப்பாக அது ஒரு காராக இருக்கும்போது ஒரு சிறிய கீறல் இருந்தால் அது உங்களை காயப்படுத்துவது போல் உணர்கிறீர்கள் இது உங்கள் இதயத்தைத் தொடுகிறது அதைப் பற்றி நீங்கள் மிகவும் மோசமாக உணர்கிறீர்கள் உங்கள் புதிய காரில் யாராவது மோதினால் உங்களை முற்றிலும் அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய வடுவை பற்றி உங்களால் பேச முடியாது இப்போது தந்தை தனது கேரேஜில் இருந்து காரை வெளியே எடுத்தார் அதை மூட உள்ளே சென்றார் பின்னர் அவர் காரைத் தொடங்குவதற்கு முன்பு அதிலிருந்து ஒன்றை எடுக்க வேண்டியிருந்தது அதே நேரத்தில் அவர் தனது எட்டு அல்லது ஒன்பது வயதுடைய சிறிய மகனைப் பார்த்தார் எனவே அவன் வந்தான் பின்னர் அவன் ஒரு கூர்மையான பொருளை ஒரு ஆணியை வைத்திருந்தான் அதன் மூலம் அவன் ஏதாவது எழுத முடியும் எனவே அவன் உண்மையில் புதிய காரில் ஏதோ எழுதிக் கொண்டிருந்தார் தந்தை தூரத்திலிருந்து பார்த்தார் சிறிது நேரம் அவர் மிகவும் கோபமடைந்தார் அங்கு எழுதுவது காரில் கிறுக்குவது தனது மகன் என்று அவர் நினைக்கவில்லை எனவே அவர் ஒரு சுத்தி வைத்திருந்தார் உண்மையில் அவர் எதோ ஒன்றை இறுக்குவதற்காக கேரேஜில் இருந்து சுத்தி எடுக்கச் சென்றார் எனவே அவர் சுத்தியலை எடுத்தார் அவர் ஓடி வந்தார் கோபத்தில் அவர் மகனின் கையில் அடித்தார் விரல்களின் மீது அவன் எழுத பயன்படுத்திய இரண்டு விரல்களின் மீது இப்போது சிறுவன் வலியால் அழுதான் பின்னர் அவர் விரல்களை மிக வேகமாக அடித்தான் விரல்கள் நசுக்கப்பட்டன அவர் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அவன் சுயநினைவுக்கு வந்தான் எனவே அவர்கள் உண்மையில் ஒரு விரலை முழுமையாக அகற்ற வேண்டியிருந்தது மற்றொன்று ஓரளவு மற்றும் மூன்றாவது விரல் மிகவும் சேதமடைந்துள்ளது இப்போது மகன் வீடு திரும்பினார் பின்னர் கார் அங்கேயே இருந்தது பின்னர் தந்தையும் இருந்தார் எனவே தந்தை சற்று சங்கடமாக உணர்ந்தார் பின்னர் மகன் அப்பாவிடம் நீங்கள் இவ்வளவு காயப்படுவீர்கள் என்று எனக்குத் தெரியாது என்று கூறினான் நான் அங்கு ஏதாவது எழுத விரும்பினேன் ஆனால் அதை அகற்ற முடியுமா எனவே ஆம் மகனே அதை அகற்றலாம் என்று அவர் கூறினார் நான் அதில் சிறிது வண்ணப்பூச்சு தெளிக்க வேண்டும் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் தெளிக்க முடியும் பின்னர் இந்த ரிமூவரும் என்னிடம் உள்ளது எனவே நான் அதைப் பயன்படுத்தினால் அது முன்பு போலவே புதியதாக இருக்கும் மகன் இதைக் கேட்டான் இதற்கு அவன் அப்பா உங்கள் காரை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் என்று தெரிந்து நான் மகிழ்ச்சியடைகிறேன் பின்னர் அது முன்பு இருந்ததைப் போலவே புதியதாக மாறும் ஆனால் எனக்கு ஒரு விஷயத்தைச் சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே அப்பா என்ன என்று கேட்டார் இந்த விரல்கள் எப்போது வளரும் என்று சொல்லுங்கள் என்று அவன் கேட்டான் எனவே தந்தை வாயடைத்து நின்றார் பின்னர் அவர் செய்த தவறை உணர்ந்தார் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை பின்னர் அவர் காரை அடைந்தார் பின்னர் மகன் கிறுக்கியதை அவர் பார்த்தார் அது அங்கு சில இரத்தக் கறைகளுடன் இருந்தது அதை அகற்ற நினைக்கும் போது அவன் என்ன எழுதினான் என்பதைப் பார்க்க விரும்பினார் மகன் எழுதியிருந்தான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் அப்பா அதனால் தந்தை அழ ஆரம்பித்தார் கதையின் பாடம் என்னவென்றால் நாம் பயன்படுத்தும் இயந்திரம் நம்மில் ஒரு பகுதியாக மாறுகிறது அதனால் இயந்திரத்தையும் மனிதனையும் மனிதநேயத்தையும் இயந்திரத்தையும் வேறுபடுத்திப் பார்க்க முடியாத அளவிற்கு நாம் மிகவும் வெறித்தனமாக மாறுகிறோம் எனவே ஆளுமை அங்கு மங்கலாகிறது அதனால்தான் டோனா ஹாரவே கூறுகிறார் எங்கள் இயந்திரங்கள் தொந்தரவாக உயிருடன் உள்ளன நாம் பயமுறுத்தும் வகையில் மந்தமாக இருக்கிறோம் நான் உங்களிடம் சொன்ன கதையில் கார் ஒரு மனிதனைப் போல தோற்றமளிக்கிறது அதைத் தொட முடியாது எனவே அது மிகவும் காயப்படுத்தும் தந்தை மிகவும் கோபமடைந்தார் பின்னர் அவர் வந்து தனது மகனின் சொந்த விரல்களை அடித்தார் மற்றும் செயலற்றதைப் போல பயமுறுத்தும் வகையில் செயலற்றது பின்னர் நீங்கள் இறந்துவிட்டதைப் போல எனவே அந்த நேரத்தில் அவருக்கு எந்த உணர்வும் இல்லை அவர் தனது மகன் ஒரு தொந்தரவான இயந்திரம் என்று நினைத்தார் பின்னர் கார் ஒரு மனிதனைப் போன்றது அவன் அவன் அதன் மீது கிறுக்கி கீறி அதை பாதிக்கிறான் அதற்கு மாறான வழியில் சிந்திக்காமல் இப்போது இதுதான் ஆபத்து எனவே உங்கள் சுயத்தை உங்கள் சொந்த ஆளுமையை நீங்கள் எவ்வளவு தூரம் எடுத்துச் செல்கிறீர்கள் பிறகு அதை எவ்வளவு உணர்ச்சிபூர்வமாக எடுத்துச் செல்கிறீர்கள் இப்போது இது நீங்கள் உணர வேண்டிய ஒரு பாடம் பின்னர் நீங்கள் உங்களிடம் கேட்க வேண்டும் உங்களுக்கும் இயந்திரத்திற்கும் இடையில் பின்னர் இந்த எல்லைக்குள் நீங்கள் நிர்ணயித்திருக்க வேண்டிய இந்த எல்லையை நீங்கள் மீறியிருக்கிறீர்களா எனவே உங்களைச் சுற்றியுள்ள மக்கள் அங்கு இருக்க வேண்டும் உங்களைச் சுற்றியுள்ள இயந்திரங்கள் அல்ல இந்த மாற்றம் எப்படி நடந்தது சைபோர்கியன் மாற்றம் எப்படி நடந்தது என்பதைப் பற்றி மேலும் பார்ப்போம் மாறிவரும் காலத்தின் காரணமாகவே விண்வெளி இணைய கலாச்சாரத்தில் வியக்கத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே உங்களிடம் யூடியூப் உள்ளது எனவே இன்று முழு வகுப்பறை முற்றிலும் மொபைல் ஆகிவிட்டது நான் கற்பிக்கிறேன் பின்னர் நான் சுமார் 15000 மாணவர்களுக்கு கற்பிக்கிறேன் நீங்கள் அதை யூடியூபில் பார்க்க முடியும் பின்னர் நீங்கள் அதைப் பார்க்க முடியும் மற்றும் இணையம் மூலம் பதிலளிக்க முடியும் எனவே முற்றிலும் ஆன்லைனில் நாம் ஒருவருக்கொருவர் பார்க்கிறோம் நாம் பதிலளிக்கிறோம் ஆனால் பின்னர் நாம் எல்லைகளை அகற்றிவிட்டோம் எனவே இது நல்லது ஆனால் இது நேரத்தையும் மாற்றுகிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் ஐபாட் வலை இணையம் மொபைல் உண்மையில் நான் ஒரு முழுமையான விரிவுரையை அர்ப்பணிக்கப் போகிறேன் அடுத்தது கைபேசியில் மற்றும் இதைத் தவிர புதிய சாதனங்கள் புதிய பயன்பாடுகள் புதிய தொழில்நுட்பங்கள் புதிய நடைமுறைகள் த இப்போது இது நமக்கு என்ன செய்கிறது இது மனதையும் உடலையும் சிந்தனை முறைகள் சிந்தனை திறன்கள் வெளிப்பாட்டு வழிகள் தொடர்பு மொழியில் மாற்றம் ஆகியவற்றை பாதிக்கிறது நாம் தேர்வு தாள்களில் எஸ்எம்எஸ் மொழியைப் பயன்படுத்துகிறோம் முறையான எழுத்துக்களில் அரட்டை மொழியைப் பயன்படுத்துகிறோம் இதை நாம் ஒரு இயக்குனருக்கு எழுத வேண்டும் அல்லது ஒரு வேலை விண்ணப்பத்திற்காக எழுத வேண்டும் நமக்கு வித்தியாசம் தெரியவில்லை நமது பேச்சு மாறிவிட்டது தட்டச்சு இயந்திரம் வந்து விட்டதால் கையெழுத்து மாறிவிட்டது நாம் தட்டச்சு பயன்படுத்துகிறோம் எழுதுவதில்லை எனவே நாம் எழுதினாலும் நம் கை விரல்கள் நல்ல கையெழுத்துக்கு இணங்கவில்லை இந்த கிறுக்கல் எனவே இது மிகவும் தெளிவாக இல்லை எனவே இந்த மாற்றம் மனதை மட்டும் பாதிக்காது ஆனால் தொழில்நுட்பத்தின் காரணமாக மனதையும் உடலையும் பாதிக்கிறது எனவே டெக்னோ சயின்ஸ் மற்றும் சைபர் கலாச்சாரம் குறித்த மற்றொரு விமர்சகர் சுட்டிக்காட்டியபடி நீங்கள் அதைப் பார்த்தால் மனிதர் இன்று மனிதர்கள் தொழில்நுட்பத்திலிருந்து பிரிந்து செல்வது அரிது என்று அவர் கூறுகிறார் நீங்கள் மனிதனை தொழில்நுட்பத்திலிருந்து பிரிக்க முடியாது அது நம்மில் முழுமையாக ஊடுருவி நம்மில் ஊடுருவியுள்ளது அவரது மேற்கோள்களைப் பாருங்கள் தொலைபேசிகள் மற்றும் செயற்கைக்கோள்களுக்கு வெளியே தொழில்நுட்பம் மருத்துவ தொழில்நுட்பங்களுக்குள் உள்ளது என்று அவர் கூறுகிறார் எனவே நீங்கள் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் செல்கிறீர்கள் நீங்கள் மருத்துவமனைக்குச் செல்லும்போது அது தொழில்நுட்பம் நீங்கள் ஒரு தொலைபேசியை உருவாக்கும்போது அது தொழில்நுட்பம் காலநிலை கட்டுப்பாட்டு அலுவலக இடத்தில் செயல்படும்போது மனிதன் தொழில்நுட்பத்தில் வாழ்கிறான் எனவே நீங்கள் ஏர் கண்டிஷனிங்கைப் பயன்படுத்தும்போது நீங்கள் உண்மையில் காலநிலை கட்டுப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தில் வசிக்கிறீர்கள் அல்லது ஒரு இதயமுடுக்கி செயல்படும்போது தொழில்நுட்பம் மனிதனில் வாழ்கிறது எனவே தொழில்நுட்பம் உங்களுக்குள் செல்கிறது ஒரு பேஸ்மேக்கராக உங்களுக்குள் வாழ்கிறது உதாரணமாக மனிதன் ஒரு ஜோடி கண்ணாடிகளை ஒரு செயற்கை சாதனமாகப் பயன்படுத்தும்போது நாம் பயன்படுத்தும் கண்ணாடியும் கூட நாம் பயன்படுத்தும் கடிகாரம் நாம் பயன்படுத்தும் பேனா இவை அனைத்தும் செயற்கை சாதனங்கள் நாம் மிகவும் நம்பியிருக்கும் சாதனம் ஆனால் அவை இயந்திரங்கள் தொழில்நுட்பம் ஒரு கூடுதல் இணைப்பாகத் தெரிகிறது இருப்பினும் மனிதன் அசெம்பிளி வரிசையில் வேலை செய்யும் போது அவர் ஒரு இணைப்பாக செயல்படுவதாகத் தெரிகிறது எனவே நீங்கள் அதைப் பார்த்தால் நம்மிடமிருந்து தொழில்நுட்பத்தை முழுவதுமாக அகற்ற முடியாது தொழில்நுட்பத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாது இப்போது தொழில்நுட்பம் மற்றும் மனித ஆளுமை ஆகியவற்றின் அடிப்படையில் நான் செய்ய முயற்சிக்கும் இறுதி புள்ளி என்ன நமது ஆளுமையின் மீது அதன் பாதிப்பு மனிதகுலத்திற்கு அது வழங்கிய நன்மைகள் இருந்தபோதிலும் தொழில்நுட்பத்திலிருந்து நாம் பெற்ற பல விஷயங்கள் உள்ளன நீங்கள் தொழில்நுட்பம் எந்த வகையான தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் போதெல்லாம் உங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டிய மூன்று முக்கிய வார்த்தைகள் முதல் முக்கிய சொல் கட்டுப்பாடு இரண்டாவது நன்மை மற்றும் மூன்றாவது தேர்வு இப்போது கட்டுப்பாடு தொடர்பான இந்த வகையான கேள்விகளைக் கேளுங்கள் தொழில்நுட்பத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்ற கேள்வியைக் கேளுங்கள் உதாரணமாக இணைய தொழில்நுட்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் நீங்கள் எதையாவது வைக்கிறீர்கள் அதை திரும்பப் பெறும் திறன் உங்களுக்கு இருக்கிறதா ஃபேஸ்புக் அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் நீங்கள் எதையாவது வைக்கிறீர்கள் ஆனால் அதன் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதா அல்லது வேறு யாராவது அதைப் பயன்படுத்தி உங்களைக் கட்டுப்படுத்துகிறார்களா உங்கள் சொந்த மொபைல் தொழில்நுட்பம் மொபைல் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கிறதா அல்லது மொபைல் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறதா தொழில்நுட்பத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் அது நீங்கள் இல்லையென்றால் உங்கள் ஆளுமையில் சில சிக்கல்கள் உள்ளன ஏனென்றால் உங்கள் ஆளுமை மற்றும் அடையாளத்தை நிர்ணயிக்கும் எதையும் நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அதை வளர்த்துக் கொள்ள முடியும் அதை மேம்படுத்த முடியும் ஒருவித வெளிப்புற ஆதாரம் உங்களையும் உங்கள் அடையாளத்தையும் ஆளுமையையும் கட்டுப்படுத்த முயற்சித்தால் வளர்ச்சி சாத்தியமில்லை நினைவில் கொள்ளுங்கள் நமது முழு பாடநெறி தத்துவமும் முதலில் நுண்ணறிவை மாற்றுவதாகும் பின்னர் வெளியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் வெளியில் மாற்றங்களைச் செய்யுங்கள் இப்போது அந்த வகையில் தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி உள்ளே உங்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யாராவது அதைச் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து விலகி உங்கள் அடையாள உணர்வை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் இது சலுகைகளுடன் தொடர்புடைய மற்ற கேள்விகள் யாவை இதனால் யாருக்கு என்ன லாபம் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் தொலைபேசியை வாங்கும்போது யார் பயனடைகிறார்கள் நிச்சயமாக உங்களுக்கும் சில நன்மைகள் உள்ளன ஆனால் இறுதியில் யார் பயனடைகிறார்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அது நீங்கள்தானா அல்லது வேறு ஒருவரா எனவே நீங்கள் பெறும் நன்மைகள் வெறும் மாயையாக இருக்கலாம் என்பதை அந்த கேள்வி மீண்டும் உங்களுக்கு உணர்த்தும் நீங்கள் பெறுவது உண்மையில் அப்படி இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சில நன்மைகளைப் பெறுகிறீர்கள் என்று வேறு யாராவது உங்களை நம்ப வைக்கலாம் ஆனால் உண்மையில் சில கெட்ட பழக்கங்களுக்கு உங்களை அடிமையாக்குவதன் மூலம் நீங்கள் நன்மைகளைப் பெறுகிறீர்கள் என்று எப்போதும் நம்ப வைப்பார்கள் கெட்ட பழக்கங்களிலிருந்து நீங்கள் ஒருபோதும் வெளியே வர முடியாது நாங்கள் பேசிய ஜைகார்னிக் விளைவைப் போல விஷயங்கள் முழுமையடையாமல் இருக்கும் எனவே மனம் மீண்டும் மீண்டும் அதற்குச் செல்லும் வேறு யாராவது இந்த சூழ்நிலையிலிருந்து பயனடைகிறார்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கடைசி கேள்வி என்னவென்றால் நமக்கு ஒரு தேர்வு இருக்கிறதா நான் எதையாவது தேர்வு செய்யலாமா இப்போது வெளிப்படையாக நான் சந்தைக்குச் செல்லும்போது நான் தேர்வு செய்கிறேன் நான் எதையாவது வாங்க விரும்புகிறேன் நான் ஏதாவது வாங்க மாலுக்குச் செல்லும்போது நான் அதைத் தேர்வு செய்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டால் நீங்கள் எப்படி இந்த தேர்வை செய்தீர்கள் யாரோ சொன்னார்கள் அவர்கள் எப்படி சொன்னார்கள் அது ஒரு சந்தைப்படுத்தல் நபரா அல்லது ஒரு விற்பனையாளர் அல்லது ஒரு நண்பர் அல்லது ஒரு சக ஊழியரா அவர்கள் எப்படி அபிப்ராயத்தைப் பெற்றார்கள் இதை யார் சொன்னது அவர்கள் ஏதோ ஒன்றைப் படித்தார்கள் ஒரு விளம்பரத்தைப் பார்த்தார்கள் வானொலியில் அதைக் கேட்டார்கள் அவர்கள் அதை தொலைக்காட்சியில் பார்த்தார்கள் அல்லது நீங்களே சில விளம்பரங்களைப் பார்த்தீர்கள் அல்லது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அதை அணிந்திருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் எனவே நீங்களும் அதை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது உங்கள் மனதில் நுழைந்தது எனவே நீங்கள் உண்மையில் அதை உங்கள் சொந்த சிந்தனையில் வாங்க விரும்பினீர்கள் என்று தோன்றும் தேர்வு சரியானதல்ல யாரோ ஒருவர் உண்மையில் உங்கள் சிந்தனையை ஊடுருவி உங்கள் மனதில் ஒருவித பிம்பத்தை கொடுத்துள்ளார் நீங்கள் அதை வாங்கினால் மட்டுமே நீங்கள் அதை சாப்பிட்டால் மட்டுமே நீங்கள் அதை அணிந்தால் மட்டுமே உங்களிடம் இருந்தால் மட்டுமே நீங்கள் உண்மையில் ஒரு நல்ல தேர்வை செய்கிறீர்கள் அதாவது உங்கள் அடையாளத்தையும் ஆளுமையையும் சொல்கிறீர்கள் ஆனால் உண்மையில் உங்களுக்கு ஒரு தேர்வு இருப்பதாக நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு உண்மையில் வேறு தேர்வில்லை இது தொடர்பாக நீங்கள் கேட்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் அதை உங்களுக்கு யார் தேர்வு செய்கிறார்கள் பொதுவாக நாம் தேர்வு செய்யவில்லை என்றால் நமக்கு யார் தேர்வு செய்கிறார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கலாம் நுகர்வோராக நாம் எதைப் பயன்படுத்துகிறோமோ அதிலிருந்து பயனடைவது அதே நபரா அதே நபர் தான் தொழில்நுட்பத்தின் திசையைக் கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாரா அது எங்கு நகர்கிறது தொழில்நுட்பத்தின் அடுத்த அம்சம் என்னவாக இருக்க வேண்டும் இப்போது அது ஒரே நபர் அதே குழு ஒரே நிறுவனமாக இருந்தால் உங்களைச் சுற்றியுள்ள வலையில் அடிமையாகாமல் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது அதை எளிதாகச் சொல்லத் தோன்றுகிறது ஆனால் அதைப் பின்பற்றுவது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நான் அறிவேன் மொபைல் ஐ ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வது போன்று அடுத்த படத்தில் மேலும் விளக்கப்படங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அது உண்மையில் நம் கற்பனையையும் நமது படைப்பாற்றலையும் எவ்வாறு கைப்பற்றியது பின்னர் எல்லாம் நிறுத்தப்பட்டது பின்னர் அது நம் மீது முழு கட்டுப்பாட்டையும் உடைமையையும் எடுத்துள்ளது நாம் அதற்குச் செல்வதற்கு முன் உங்களுக்காக இரண்டு எண்ணங்கள் ஒன்று புகழ்பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனிடமிருந்து அவர் நீண்ட காலத்திற்கு முன்பு கூறினார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் என்ன சொன்னாலும் அது இப்போது சமகால தகவல் யுகத்திலும் தொழில்நுட்ப யுகத்திலும் மிகவும் உண்மையானதாகத் தோன்றுகிறது தொழில்நுட்பம் நமது மனித தொடர்புகளை மிஞ்சும் நாளை நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறினார் தொழில்நுட்பம் நமது மனித தொடர்புகளை மிஞ்சும் நாளில் உலகம் முட்டாள்களின் தலைமுறையைக் கொண்டிருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன் இதை நான் விளக்கப் போவதில்லை மொபைல் போன்களைப் பற்றி முகநூலில் இருக்கும் இன்னொன்றைப் பார்த்து நீங்களே ஒப்பிட்டுப் பார்த்து விரைவான முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மொபைல் போன்கள் உங்களைத் தொலைவில் உள்ள நபருடன் நெருக்கமாக்குகின்றன மொபைல் போன்கள் உங்களை தொலைவில் உள்ள நபருடன் நெருக்கமாக்குகின்றன ஆனால் அது உங்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பவர்களிடமிருந்து உங்களை தூரம் அழைத்துச் செல்கிறது எனவே இது உங்களிடமிருந்து வெகு தொலைவில் உள்ளவர்களுடன் இணைக்கிறது ஆனால் அது உங்களுக்கு அருகில் அமர்ந்திருப்பவரிடமிருந்து உங்களை தூர அழைத்துச் செல்கிறது இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் எனவே அடுத்த சொற்பொழிவில் தகவல்தொடர்புக்கு மொபைல் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதில் நான் அதிக கவனம் செலுத்தப் போகிறேன் ஆனால் அது எவ்வளவு திறம்பட பயன்படுத்தப்பட வேண்டும் எவ்வளவு பயனற்ற முறையில் பயன்படுத்தப்படுகிறது எனவே இதனுடன் நான் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி மற்றும் நான் சொன்னது போல் நாங்கள் இந்த பாடத்திட்டத்தில் பாதியைத் தாண்டியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் பின்னர் எங்களுடன் இருங்கள் மன்றத்தில் தீவிரமாக பங்கேற்கவும் மீண்டும் ஒரு முறை நன்றி